மீண்டும் வருக முந்தைய விரிவுரையில் எது சரி எது தவறு என்பதில் ஒரு தடுமாற்றம் இருக்கலாம் போன்ற பல்வேறு வகையான நெறிமுறை குழப்பங்களைப் பற்றி விவாதித்தோம் மற்றொன்று எது சிறந்தது இரண்டும் சரியானது என்பது தீர்வாக இருக்கலாம் ஆனால் ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது எனவே எது சிறந்தது எது மோசமானது மேலும் எட்டு நெறிமுறைக் குறியீடுகளைப் பற்றியும் விவாதித்தோம் இந்த எட்டு நெறிமுறைகள் என்ன என்பதை மீண்டும் மறுபரிசீலனை செய்வோம் எனவே இது பொதுமக்களுக்கு சேவை செய்து பாதுகாத்தல் வழிகாட்டுதல் வழங்குதல் உத்வேகம் அளித்தல் பகிரப்பட்ட தரநிலைகளை நிறுவுதல் பொறுப்பான வல்லுநர்களுக்கு ஆதரவு அளித்தல் கல்விக்கு பங்களிப்பு செய்தல் தவறான செயல்களைத் தடுப்பது மற்றும் ஒரு தொழிலின் இமேஜை வலுப்படுத்துதல் தற்போதைய விவாதத்தில் இவை ஒவ்வொன்றையும் விரிவாகக் காண்போம் எனவே பொதுமக்களுக்கு சேவை செய்தல் மற்றும் பாதுகாத்தல் பொறியியல் வல்லுநர்கள் கொண்டிருக்கும் மேம்பட்ட நிபுணத்துவத்தை உள்ளடக்கியது மேலும் பொதுமக்களிடம் இல்லாதது மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்களுக்கு கணிசமான ஆபத்துகள் உள்ளன அதன்படி தொழில் வல்லுநர்கள் பொதுமக்களுடன் நம்பகமான உறவில் நிற்கிறார்கள் நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மை அவசியம் பொறியாளர்கள் பொதுச் சுகாதாரப் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக ஏதாவது ஒரு வகையில் சேவை செய்வார்கள் என்ற நெறிமுறைகள் ஒட்டுமொத்தமாகத் தொழிலின் உறுதிப்பாட்டில் செயல்படுகின்றன குறியீடுகளின் மீதமுள்ள செயல்பாடுகள் அனைத்தும் இந்த முதன்மைச் செயல்பாட்டிற்கு பங்களிக்கின்றன இரண்டாவதாக பொறியாளர்களின் முக்கிய கடமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் வழிகாட்டுதல் குறியீடுகள் உதவிகரமான வழிகாட்டுதலை வழங்குவதைப் பற்றி பேசுகிறோம் ஏனெனில் குறியீடுகள் பயனுள்ளதாக இருக்க சுருக்கமாக இருக்க வேண்டும் அவர்கள் பெரும்பாலும் பொதுவான வழிகாட்டுதலை வழங்கினர் ஆயினும்கூட நன்கு எழுதப்பட்டால் அவர்கள் முதன்மைப் பொறுப்புகளை அடையாளம் கண்டுகொள்வது கூடுதல் அறிக்கைகள் அல்லது குறியீட்டை எவ்வாறு பயன்படுத்துவது என்று வழிகாட்டுதல்களில் கொடுக்கப்படலாம் உத்வேகம் ஏனெனில் குறியீடுகள் நெறிமுறைகளுக்கான தொழில்களின் கூட்டு அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகின்றன ஏனெனில் குறியீடுகள் நெறிமுறைகளுக்கான தொழில்களின் கூட்டு அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகின்றன அவை நெறிமுறை நடத்தைக்கான நேர்மறையான தூண்டுதல் ஊக்கத்தை வழங்குகின்றன ஒரு சக்திவாய்ந்த முறையில் பொது மக்களின் பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் நலனை மேம்படுத்துவதில் பொறுப்பான நடத்தைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தொழிலில் உறுப்பினராக இருப்பதன் அர்த்தம் என்ன என்று அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் இந்த முதன்மையான இலட்சியம் ஓரளவு தெளிவற்றதாக இருந்தாலும் பொது நலனுக்கான கூட்டு அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது இது தனிநபர்களை ஒத்த அபிலாஷைகளைக் கொண்டிருக்க தூண்டுகிறது எனவே இங்கிருந்து நாம் புரிந்துகொள்வது நெறிமுறை நடத்தைக்கான தூண்டுதலை வழங்குகிறது இது ஒரு குறிப்பிட்ட தொழிலில் உள்ள நிபுணர்களுக்கு குறிப்பாக பொறியியலில் பொதுமக்களின் பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் நலனை மேம்படுத்துவதற்கு உத்வேகம் அளிக்கிறது ஆனால் இது ஓரளவுக்கு தெளிவற்றதாக இருந்தாலும் இந்தத் தொழிலில் சேரப்போகும் மக்களுக்கு ஒரே மாதிரியான அபிலாஷைகளைக் கொண்டிருப்பதற்கு இது ஒரு பொதுவான உத்வேகத்தை அளிக்கிறது பகிரப்பட்ட தரநிலைகள் தனிப்பட்ட பொறியாளர்களிடையே உள்ள தார்மீகக் கண்ணோட்டங்களின் பன்முகத்தன்மை தொழில்கள் வெளிப்படையான தரநிலைகளை குறிப்பாக குறைந்தபட்சம் நிறுவுவதை அவசியமாக்குகிறது ஆனால் நம்பிக்கையுடன் உயர் தரநிலைகள் இந்த வழியில் பொதுமக்களுக்கு அது சார்ந்து இருக்கக்கூடிய சிறந்த தரநிலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது மேலும் வாடிக்கையாளர்களுக்கு போட்டியிடுவதில் தொழில் வல்லுநர்களுக்கு நியாயமான விளையாட்டு மைதானம் வழங்கப்படுகிறது எனவே என்ன நடக்கிறது தனிநபர்களாக பொறியாளர்கள் தங்கள் வாழ்க்கையில் வேறுபட்ட குறிப்பிட்ட தரநிலையைக் கொண்டிருக்கலாம் எனவே வெவ்வேறு தார்மீகக் கண்ணோட்டங்கள் ஆனால் ஒரு பகிரப்பட்ட தரநிலை கொடுக்கப்பட்டால் மற்றும் வழிகாட்டுதல் வெளிப்படையாக கொடுக்கப்பட்டால் பல வேறுபட்டதாக இல்லாவிட்டாலும் வகையான விஷயங்களைச் செய்ய வேண்டும் ஆனால் குறைந்தபட்சம் ஆனால் உயர் தரநிலைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட எனவே இது பொதுமக்களின் மனதில் தங்கியிருக்கக்கூடிய உயர்தரத் தரத்தை உறுதி செய்யும் மேலும் எங்கள் தொழில் வல்லுநர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்குப் போட்டியிடுவதற்கு நியாயமான விளையாட்டுக் களம் அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த எல்லைக்குள் வழங்கப்படும் பொறுப்பான நிபுணர்களுக்கான ஆதரவு குறியீடுகள் நெறிமுறையாக செயல்பட விரும்பும் நிபுணர்களுக்கு நேர்மறையான ஆதரவை வழங்குகின்றன ஒரு பொது பிரகடனப்படுத்தப்பட்ட குறியீடு ஒரு பொறியியலாளர் மற்றும் எனது தொழிலின் நெறிமுறைகளின் நெறிமுறைகளுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று நெறிமுறையாக செயல்பட ஒரு அழுத்தத்தை அனுமதிக்கிறது ஒரு நெறிமுறை தடுமாற்றம் இருந்தால் ஏதோ தவறு இருப்பதாகக் கண்டறிந்தால் அவர்கள் தீர்ப்பை எடுக்க வேண்டும் மேலும் அவர்கள் விரும்பும் நிகழ்ச்சி விவாதத்தை அவர்கள் விரும்பினால் அவர்கள் எப்போதும் கட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லலாம் இதுவே தார்மீக பிரச்சினைகளில் நிலைப்பாடுகளை எடுப்பதில் பொறியாளர்களுக்கு சில குழு ஆதரவை வழங்குகிறது மேலும் வேலை தொடர்பான தொழில்முறைக் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக விமர்சிக்கப்பட்ட பொறியாளர்களுக்கு சட்டப்பூர்வ ஆதரவாக குறியீடுகள் செயல்படும் எனவே சில சமயங்களில் என்ன நடக்கிறது என்பது சில பொறியியலாளர்கள் அதிக நெறிமுறைகள் அல்லது அதிக வேலை தொடர்பான கடமைகளைப் பின்பற்றுவது போன்ற விமர்சிக்கப்படுவார்கள் எனவே இந்த நெறிமுறைகள் பொறியாளர்களுக்கு சட்டப்பூர்வ ஆதரவை வழங்குகின்றன கல்வி மற்றும் பரஸ்பர புரிதல் தொழில்சார் சமூகங்கள் மற்றும் வகுப்பறையில் தார்மீகப் பிரச்சினைகளில் விவாதம் மற்றும் பிரதிபலிப்பைத் தூண்டுவதற்கு குறியீடுகள் பயன்படுத்தப்படலாம் தொழில்முறை சமூகங்களால் பரவலாக விநியோகிக்கப்படும் மற்றும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட குறியீடுகள் தொழில் வல்லுநர்கள் பொதுமக்கள் மற்றும் அரசாங்க அமைப்புகளிடையே பகிரப்பட்ட புரிதலை ஊக்குவிக்கின்றன பொறியாளர்களின் தார்மீக பொறுப்புகள் NSPEs BER என்பது கல்வி நோக்கங்களுக்காக NSPE நெறிமுறைக் குறியீட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் தார்மீக விவாதத்தை தீவிரமாக ஊக்குவிக்கிறது தடுப்பு மற்றும் ஒழுக்கம் நெறிமுறையற்ற நடத்தையை விசாரிப்பதற்கான முறையான அடிப்படையாகவும் குறியீடுகள் செயல்படும் அத்தகைய விசாரணை சாத்தியமானால் தார்மீக ஒழுக்கக்கேடான நடத்தைக்கு ஒரு தடுப்பு அளிக்கப்படுகிறது அத்தகைய விசாரணைக்கு பொதுவாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுபவர்களின் தனிப்பட்ட உரிமைகளை மீறாமல் கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டின் உண்மையைப் பெறுவதற்காக வடிவமைக்கப்பட்ட துணைச் சட்ட நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன அமெரிக்க பார் அசோசியேஷன் அல்லது பிற தொழில்முறை குழுக்கள் பொறியியல் சங்கங்கள் போலல்லாமல் அமெரிக்காவில் பொறியியல் பயிற்சி செய்யும் உரிமையை தாங்களாகவே ரத்து செய்ய முடியாது ஆயினும்கூட சில தொழில்முறை சமூகங்கள் அவர்களின் தொழில்முறை நடத்தை நெறிமுறையற்றது என்று நிரூபிக்கப்பட்ட உறுப்பினர்களை இடைநீக்கம் அல்லது வெளியேற்றுகிறது மேலும் இது ஒரு சக்திவாய்ந்த அனுமதியாக இருக்கும் இது சக ஊழியர்கள் மற்றும் உள்ளூர் சமூகத்தின் மரியாதை இழப்புடன் இணைந்தால் அத்தகைய நடவடிக்கை உருவாக்கப்பட வேண்டும் தொழிலின் உருவத்திற்கு பங்களிப்பு குறியீடுகள் பொதுமக்களுக்கு ஒரு நெறிமுறையில் உறுதியான தொழிலின் நேர்மறையான படத்தை வழங்க முடியும் மேலும் அரசாங்க ஒழுங்குமுறைக்கான தேவையை குறைக்கும் அதே வேளையில் தொழிலுக்காக சுய கட்டுப்பாட்டு அதிகாரங்களில் இது இருக்கலாம் ஒரு தனிநபரின் நற்பெயர் அல்லது ஒத்துழைப்பு போன்ற ஒரு தொழிலின் நற்பெயர் பொதுமக்களின் நம்பிக்கையைத் தக்கவைக்க இன்றியமையாதது எனவே இப்போது குறியீடுகளின் சில துஷ்பிரயோகங்களில் கவனம் செலுத்துவோம் ஒரு தொழிலில் குறியீடுகள் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படாதபோது அவை ஒரு வகையான சாளர அலங்காரமாக மாறும் அது இறுதியில் அதிகரிக்கிறது பொறியியல் குறியீடுகளின் மிக மோசமான துஷ்பிரயோகம் தொழில்களின் பொது உருவத்தைப் பாதுகாக்கவும் தற்போதைய நிலையைப் பாதுகாக்கவும் பொறியாளர்களின் நேர்மையான தார்மீக முயற்சியைக் கட்டுப்படுத்துவதாகும் ஒரு பளபளப்பான பொது உருவத்தை வைத்திருப்பதில் ஆர்வம் ஆரோக்கியமான உரையாடல் மற்றும் விமர்சனத்தை அமைதிப்படுத்தலாம் இப்போது நெறிமுறை சார்பியல்வாதம் மூலம் நாம் புரிந்துகொண்டதைப் பற்றி விவாதிப்போம் ஒரு தொழிலின் நெறிமுறைகள் அந்தத் தொழிலில் அங்கம் வகிக்கும் கடமையை உருவாக்குகிறதா எனவே அந்த பொறியியலாளரின் கடமையானது அவர்களின் நெறிமுறைக் குறியீட்டுடன் முற்றிலும் தொடர்புடையது அல்லது ஏற்கனவே இருக்கும் கடமைகளை குறியீடு வெறுமனே பதிவுசெய்கிறதா எனவே இது ஒரு முக்கியமான கேள்வி இது நெறிமுறை சார்பியல்வாதத்தின் ஒரு துறையாகும் மேலும் நாங்கள் அதை நிவர்த்தி செய்ய முயற்சிப்போம் குறியீடு எழுதப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் ஏற்கனவே இருக்கும் கடமைகளை வார்த்தைகளில் வைக்க முயற்சிக்கிறது என்பது ஒரு பார்வை எனவே இது ஏற்கனவே பின்பற்றப்பட்ட ஒன்றை வெளிப்படையாக எழுதப்படாமல் இருக்கலாம் மேலும் ஏற்கனவே இருக்கும் கடமைகளை அங்கீகரிக்கும் குறியீடுகளை ஸ்டீபன் அங்கர் எழுதுவது போல் நெறிமுறைகள் அதை எழுதுவதன் மூலம் அதை வெளிப்படையாக்க முயற்சி செய்கின்றன தொழில்முறை நெறிமுறைகளின் குறியீடு என்பது தனிப்பட்ட பயிற்சியாளரின் பொறுப்புகளின் கூட்டு அங்கீகாரமாக கருதப்படலாம் சிக்கலான சிக்கல்களைத் தீர்க்க சமையல் புத்தக பாணியில் குறியீடுகளைப் பயன்படுத்த முடியாது மாறாக கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகளைக் கோடிட்டுக் காட்டுவதில் அவை மதிப்புமிக்கவை எனவே எழுத்தாளர் குறியீடுகளின்படி ஏற்கனவே இருக்கும் கடமைகளை அங்கீகரிக்கிறது மேலும் இது தனிப்பட்ட பயிற்சியாளர்களின் கூட்டுப் பொறுப்புகளை அங்கீகரிப்பதாகும் ஆனால் சிக்கலான சிக்கலைக் குறிக்க அதை எப்போதும் ஒரு குறிப்பு புள்ளியாகப் பயன்படுத்த முடியாது குறியீடு 1 இல் எழுதப்பட்டிருப்பது அதை மட்டுமே பின்பற்றும் ஆனால் கருத்தில் கொள்ள வேண்டிய மதிப்புமிக்க காரணிகளை கோடிட்டுக் காட்டுவதில் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டியாக இது பயன்படுத்தப்படலாம் இருப்பினும் மைக்கேல் டேவிஸ் அவர் உடன்படவில்லை மேலும் அவர் அதிக முக்கியத்துவம் மற்றும் தொழில்முறை நெறிமுறைகளை வைக்கிறார் அவரது பார்வையில் குறியீடுகள் என்பது பொது நலத்தை மேம்படுத்துவதற்காக தொழில்களுக்குள் நிறுவப்பட்ட மரபுகள் அதுபோல அவர்கள் தார்மீக ரீதியாக அதிகாரம் பெற்றவர்கள் நெறிமுறைகள் ஒரு நெறிமுறைக் குறியீடு போன்ற கடமைகளை உருவாக்குகிறது அது வெறும் நல்ல ஆலோசனை அல்லது அபிலாஷையின் அறிக்கை அல்ல இது ஒரு நடத்தைத் தரமாகும் இது பொதுவாக ஒரு தொழிலின் நடைமுறையில் உணர்ந்தால் அந்தத் தொழிலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அதற்கேற்ப செயல்பட ஒரு தார்மீகக் கடமையை விதிக்கிறது எனவே இந்த ஆசிரியரின் கூற்றுப்படி குறியீடுகள் நீங்கள் பின்பற்ற வேண்டிய தார்மீகக் கடமைகள் எவை என்பதைச் சொல்லும் கொள்கைகளை மீறுகின்றன மேலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட விரும்பினால் அதற்கேற்ப நீங்கள் செயல்பட வேண்டும் என்றால் அது ஒரு சேகரிப்பு மட்டுமல்ல தற்போதுள்ள கடமைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் குறிப்பிட விரும்பும்போது நீங்கள் குறிப்பிடலாம் ஆனால் பின்பற்ற வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்றாகும் மேலும் இந்த குறிப்பிட்ட தொழிலில் நீங்கள் உறுப்பினராக விரும்பினால் இந்த குறியீடுகளைப் பின்பற்றுவது உங்கள் தார்மீகக் கடமையாகும் எனவே இங்கே நாம் ஒரு முக்கியமான விவாதப் புள்ளிக்கு வரலாம் உறுதியான இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதில் தனிப்பட்ட பொறுப்புக்கு மாற்றாக குறியீடுகள் உள்ளன ஏனெனில் நாம் இக்கட்டான நிலையை எதிர்கொண்டால் என்ன நடக்கும் எனவே குறியீட்டில் உள்ளதைப் போல நீங்கள் சொல்ல முடியுமா எனவே நான் அதை இந்த வழியில் செய்கிறேன் அல்லது குறியீட்டில் இல்லை எனவே நான் இந்த வழியில் செய்கிறேன் அல்லது தனிப்பட்ட பொறுப்பின் நமது பகுதியையும் உணர வேண்டும் இது குறியீட்டில் எழுதப்பட்டாலும் அல்லது குறியீட்டில் எழுதப்படாவிட்டாலும் கூட முந்தைய விவாதங்களில் ஏற்கனவே நாங்கள் உள்ளடக்கிய எங்கள் தொழில்முறை பொறுப்புகள் மற்றும் ஒரு பணியாளராக எங்கள் பணியிட பொறுப்புகள் மற்றும் தனிப்பட்ட பொறுப்புகள் ஆகியவற்றை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் எனவே நெறிமுறை வழியைப் பின்பற்றுவதன் மூலமும் இயற்கையில் நெறிமுறையற்ற ஒன்றைச் செய்வதிலிருந்து தடுத்ததன் மூலமும் நாம் தார்மீக சங்கடங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் எனவே பெஞ்சமின் லிண்டரின் விஷயத்தில் கவனம் செலுத்துவோம் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் இளங்கலை பட்டதாரி பெஞ்சமின் லிண்டர் பொறியியலின் மனித விளைவுகள் மற்றும் வளர்ச்சியடையாத பகுதிகளில் மனிதனைச் சந்திக்கும் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதில் தீவிர ஆர்வம் காட்டினார் தேவைகள் 1983 இல் பட்டம் பெற்ற பிறகு அவர் நிகரகுவாவின் தொழில்நுட்பத் திட்டத்தின் நிதியுதவியின் கீழ் தன்னார்வலராக பணியாற்ற நிகரகுவா சென்றார் பொருத்தமான தொழில்நுட்பங்கள் என்று பெயர் குறிப்பாக வளரும் நாடுகளில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற சிறு உற்பத்தியாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ற தொழில்நுட்பத்திற்காக பரவலாகப் பயன்படுத்தப்படும் சொல் 1994 வசந்த காலத்தில் வடக்கு நிகரகுவாவின் மலைகளில் நம்பகமான மின்சார ஆதாரம் இல்லாத கிராமப்புற பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டத்தில் லிண்டர் இணைந்தார் மருத்துவப் பொருட்களுக்கான குளிர்பதனம் மாலை வகுப்புகளை நடத்துவதற்கு மின்சார விளக்குகள் ஆகிய இரண்டிற்கும் மின்சாரம் தேவை ஆனால் மின்சாரம் கிடைக்காததால் இயந்திரக் கடைகளோ அல்லது திறமையான மெக்கானிக்களோ இல்லை ஆலையை எவ்வாறு உருவாக்குவது இயக்குவது மற்றும் பராமரிப்பது எப்படி என்பதை உள்ளூர் மக்களுக்கு கற்பிப்பதன் மூலம் கட்டுமானத்தை நிறைவேற்ற ஆலைகள் உருவாக்கப்பட்டன 1986 ஆம் ஆண்டு மே மாத வாக்கில் கான்கிரீட்டுடன் வேலை செய்வது மற்றும் கைக் கருவிகளைப் பயன்படுத்துவது எப்படி என்பதை லிண்டர் உள்ளூர் மக்களுக்குக் கற்றுக் கொடுத்தார் அப்போது ஆலை இயங்கும் போது பல விவசாயிகள் புதிய திறன்களைக் கொண்டிருந்தனர் மற்றும் பலர் ஆலையை நடத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் முழுத் தகுதி பெற்றிருந்தனர் இந்த ஆலை ஒரு சிறிய இயந்திர கடைக்கு சக்தி அளிக்கவும் குளிர்சாதனப் பெட்டியுடன் கூடிய மருத்துவ மையத்தை ஆதரிக்கவும் பயன்படுத்தப்பட்டது ஆலைகள் எதிர்கால மரத்தூள் தச்சு கடை மற்றும் உள்ளூர் பகுதிக்கு சிமெண்ட் தொகுதிகள் செங்கற்கள் மற்றும் கூரை ஓடுகள் செய்ய வசதிகளை உள்ளடக்கியது 1980 களின் போது நிகரகுவான் சாண்டினிஸ்டா அரசாங்கத்தை கவிழ்க்க ஒப்பந்தம் செயல்பட்டது அரசாங்கத்தை பலவீனப்படுத்த வெளியூர்களில் உள்ள விவசாயிகள் ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை தாக்குவதே அவர்களின் உத்தியாக இருந்தது நிகரகுவாவில் வசிக்கும் அமெரிக்கக் குடிமக்களின் அமைப்பு ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க அரசாங்கம் நிதியுதவி செய்வதைத் தடுக்க அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்குத் தொடர்ந்தபோது லிண்டர் பணிபுரிந்த பகுதியில் குறிப்பாக கான்ட்ராஸ் செயல்பட்டது லிண்டர் வழக்கில் சேர்ந்தார் அவரது வாக்குமூலத்தில் அவர் தனது உயிருக்கு ஆபத்தில் இருப்பதாக அவர் நம்புவதாகக் கூறினார் வழக்கு வெற்றிபெறவில்லை ஆனால் லிண்டர் தனது பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளார் 2 ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் மழை மற்றும் ஓட்ட விகிதத்தை அளவிடும் போது ஒப்பந்தத்தால் கொல்லப்பட்டார் 1988 ஆம் ஆண்டில் பொது நலனுக்கான சிறந்த சேவைக்கான IEEE SSIT விருது பெஞ்சமின் லிண்டருக்கு அவரது தொழில்நுட்ப திறன்களைப் பயன்படுத்துவதன் மூலம் மனித நன்மைகளை உருவாக்குவதற்கான துணிச்சலான மற்றும் தன்னலமற்ற முயற்சிகளுக்காக வழங்கப்பட்டது எனவே நாம் கண்டறிவது என்னவென்றால் ஒரு நபர் எவ்வாறு தன்னிறைவு மற்றும் போதுமான அறிவாற்றல் பெற படித்தவர்கள் போன்ற பொது நலனுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்குச் சென்றார் என்பதை இந்த வழக்கு குறிப்பிடுகிறது எனவே அவர்கள் பொறுப்புகளை ஏற்று குறிப்பிட்ட பகுதியில் இல்லாத வசதிகளை உருவாக்கி அந்தப் பகுதி மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்த முடியும் எனவே இந்த கதை நெறிமுறை ஆலோசனைகளுக்காக தனது வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு பொறியாளரைப் பற்றியது எனவே ஆர் ஐ அலட்சியமாக மீறியதற்காக 3 பொறியாளர்கள் மீது வழக்குப்பதிவு செய்வது குறித்து இந்த வழக்கை முன்பே விவாதித்தோம் எனவே இந்த வழக்கு உண்மையில் முந்தைய வழக்கில் ஒன்றுக்கொன்று முரணாக உள்ளது ஒரு பொறியாளர் போன்ற ஒரு பொறியாளர் தனது தொழில்முறை அழைப்புகள் மற்றும் நெறிமுறைகளை உணர்ந்து ஒரு இடத்திற்குச் சென்று அந்த பகுதியில் உள்ள மக்களின் நிலைமைகளை உயர்த்த முயற்சிப்பதைப் போல நாங்கள் கண்டோம் எனவே அவர்களின் வாழ்க்கை நிலைமைகள் மற்றும் வாழ்க்கைத் தரம் மேம்படுகிறது மற்றும் அந்த செயல்பாட்டில் அவரது வாழ்க்கையை தியாகம் செய்கிறது மற்றும் இந்த விஷயத்தில் நாம் ஏற்கனவே விவாதித்த கார்ல் கெப் வில்லியம் டீ மற்றும் ராபர்ட் லென்ட்ஸ் பற்றி பேசுகிறோம் இந்த வழக்கு 3 பொறியாளர்களைப் பற்றி பேசுகிறது ஏதாவது செய்ததைப் போல பாதுகாப்பு மீறலுக்கு நேரடியாகப் பொறுப்பேற்காமல் இருக்கலாம் மற்றும் மீட்புச் சட்டத்தை நேரடியாகச் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் பொறியாளர்களாக இருந்து பொருட்களை சேமிக்கும் முறை எது எது சரியான பாதுகாப்பு முறை கடைப்பிடிக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் என்ன என்பதை அறிந்திருந்ததால் வழக்கமான நடைமுறையை கடைபிடிப்பது அவர்களின் அலட்சிய செயல் என்பது தெரியவந்தது அபாயகரமான பொருட்களை சேமித்து வைக்கும் செயல்முறைகள் போல இருக்கலாம் ஆனால் அவர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்றுவதில் அலட்சியமாக இருந்தார்கள் எனவே இந்த வழக்கை நாங்கள் ஏற்கனவே விவாதித்ததைப் போல நாங்கள் கண்டறிந்ததை நான் மீண்டும் விவாதிக்கப் போவதில்லை ஆனால் அவர்களின் பாதுகாப்பில் அவர்கள் சொன்னது போல் நாம் அதை அங்கே காண்கிறோம் 3 பொறியாளர்கள் திட்டமிட்ட சேமிப்பு நடைமுறைகள் சட்டவிரோதமானது என்று தாங்கள் நம்பவில்லை என்றும் குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் விதிகளுக்கான பொறுப்பை அவர்களது பணி விவரத்தில் சேர்க்கவில்லை என்றும் பைலட் ஆலையில் எப்பொழுதும் செய்வது போல் தான் செயல்பட்டதாகவும் தெரிவித்தனர் இருப்பினும் ஒவ்வொரு பிரதிவாதியும் சட்டவிரோதமாக கழிவுகளை சேமித்து அகற்றியதாக 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அவர்கள் 1989 இல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டனர் வில்லியம் டீ RCRA ராபர்ட் லென்ட்ஸை மீறிய 1 குற்றச்சாட்டின் பேரில் குற்றவாளியாகக் காணப்பட்டார் மேலும் கார்ல் கெப் தலா 3 வழக்குகளில் குற்றவாளியாகக் காணப்பட்டார் எரியக்கூடிய மற்றும் புற்றுநோயை உண்டாக்கும் பொருட்கள் திறந்த வெளியில் விடப்பட்ட இடங்களில் இரசாயனங்கள் கலந்தால் உயிரிழக்கும் அபாயகரமான இரசாயனங்கள் ஒரே அறையில் நச்சுப் பொருட்கள் கசிந்ததைக் கவனித்த விதிமீறல்களில் எல்லா இடங்களிலும் லேபிளிடப்படாத அல்லது மோசமாக உள்ளடக்கப்பட்ட இரசாயனங்கள் இருந்தன மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து கீழே சேமித்து வைக்கப்பட்டிருந்த பல இரசாயன டிரம்களை அடித்து நொறுக்கியபோது ஒரு வாரத்திற்கு வேகமான பொருட்கள் மற்றும் உடைந்த கொள்கலன்களை யாரும் சுத்தம் செய்யவில்லை அல்லது நகர்த்தவில்லை எனவே நாம் ஏற்கனவே விவாதித்ததைப் போலவே இது மீண்டும் விரிவடைகிறது எனவே இது அவர்களின் வேலை விவரம் போல உண்மையாக இருந்தாலும் விஷயங்களுக்கு இந்த சூழலைப் பொறுப்பேற்க வேண்டும் என்று எழுதப்படவில்லை ஆனால் அவர்கள் தங்கள் தொழில்முறை பொறுப்பு வழிகாட்டும் விஷயங்களை சரியான முறையில் பராமரிக்கும் தங்கள் தொழில்முறை பொறுப்பை நிறைவேற்றாமல் அலட்சியமாக இருந்தனர் அவர்கள் தொழில் ரீதியாக இருப்பதால் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு அவர்கள் பொறுப்பாக உள்ளனர் மேலும் இந்த பொருட்களை சேமித்து வைக்கும் விதம் பாதுகாப்பு ஆபத்தில் உள்ளது என்பதைக் காட்டியது அதற்காக அவர்கள் நெறிமுறையற்ற செயல்களைச் செய்ததைப் போன்றது ஒரு அலட்சிய செயல் எனவே இந்திய பொறியியல் கவுன்சில் பல்வேறு நெறிமுறைகளைக் கூறியுள்ளது மேலும் ஒரு முன்னுரையில் பொறியியல் என்பது ஒரு தொழில் என்று கூறுகிறது இது அறிவியல் அறிவை நடைமுறையில் பயன்படுத்துவதற்கு தொழில்முறை பொறியாளர்கள் மற்றும் ஆலோசனை பொறியியல் நிறுவனங்கள் தங்கள் தொழிலைப் பின்தொடர்வதில் அனைவரின் வாழ்க்கைத் தரத்தையும் பாதிக்கிறது சமூகத்தில் உள்ள மக்கள் மற்றும் பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளின் தரம் எனவே நெறிமுறைகள் தொழிலின் மதிப்புகளுக்கு அடிப்படையாகும் அதன்படி தொழில்முறை பொறியாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் என குறிப்பிடப்படும் கன்சல்டிங் இன்ஜினியரிங் நிறுவனங்கள் வழங்கும் சேவைகள் பொது வாடிக்கையாளர்கள் முதலாளிகள் ஊழியர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் கையாளும் போது பின்வரும் நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் கட்டுரை 1 பொதுப் பாதுகாப்பைப் பற்றி பேசும் சமூகத்தின் நெறிமுறை விழுமியங்களை நிலைநிறுத்துவதற்கான சமூகப் பொறுப்பு பொறியியலாளர் பொதுமக்களின் பாதுகாப்பு ஆரோக்கியத்தையும் நலனையும் பெருமளவில் மற்றும் அவர்களின் தொழில்சார் கடமைகளை நிறைவேற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் மக்களின் பாதுகாப்பு எப்பொழுதும் முதலிடம் வகிக்க வேண்டும் பொது பாதுகாப்பு அல்லது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து கவலைகளையும் அவர்கள் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் சமூக ஒழுங்கு பொறியாளர்களுடன் இணங்குதல் வேலை செய்யப்படும் நிலத்தின் சட்டங்களுக்கு இணங்க வேண்டும் உள்ளூர் பழக்கவழக்கங்களை மதிக்கவும் மனித உரிமைகளை நிலைநிறுத்தவும் பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் வன்முறை மற்றும் பயங்கரவாத செயல்களை கைவிடவும் பாரபட்சமற்ற தன்மை மற்றும் நேர்மை பொறியாளர்கள் இனம் சாதி மதம் மாநிலம் பாலினம் அல்லது தேசிய தோற்றம் போன்ற காரணிகளைப் பொருட்படுத்தாமல் அனைத்து நபர்களையும் நியாயமாக நடத்த வேண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டுப் பொறியாளர்கள் சுத்தமான ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான சூழல்களைப் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் சட்டப்பூர்வ தேவைகளுக்கு இணங்கவும் பாடுபட வேண்டும் கட்டுரை 2 தொழில்முறை தரத்தின் உயர் தரத்தை பராமரிப்பதற்கான பொறுப்பு இந்த தொழில்முறை பொறுப்புகளில் பின்வரும் தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக திறன்களின் மேம்பாடு அடங்கும் பொறியாளர்கள் நவீன தொழில்முறை திறன்களை பராமரிக்க வேண்டும் தொடர்ந்து தொழில்முறை மேம்பாடு மற்றும் கட்டளையின் கீழ் பணிபுரிபவர்களின் தொழில்முறை மேம்பாட்டிற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் தொழில்ரீதியாகத் திறமையான பொறியாளர்கள் தங்கள் தொழில்நுட்பத் திறனின் பகுதியில் மட்டுமே சேவை செய்ய வேண்டும் செயல்திறன் பொறுப்பு பொறியாளர்கள் நியாயமான முறைகள் மூலம் வேலையைத் தேடுவார்கள் மற்றும் அவர்களால் மேற்கொள்ளப்படும் பணிக்கான முழுப் பொறுப்பையும் ஏற்க வேண்டும் ஆவணங்கள் மற்றும் உற்பத்தி செயல்முறைகளின் முறையான சரிபார்ப்பு வாடிக்கையாளரின் தேவைகளைப் பாதுகாப்பாகவும் பொருளாதார ரீதியாகவும் பூர்த்தி செய்யும் வடிவமைப்புகளை மட்டுமே பொறியியலாளர்கள் அங்கீகரிக்க வேண்டும் மேலும் எந்தவொரு பொறியியல் ஆவண வடிவமைப்பு வேலையின் பொருள் நிலைகளை அவர்கள் பொருத்தமற்றதாகக் கருதுகின்றனர் கட்டுரை 3 ஒரு பொறுப்பான முறையில் தனிப்பட்ட நடத்தையின் உயர் தரத்தை பராமரிக்க வேண்டிய கடமை தொழில் மற்றும் டீலிங் பொறியியலாளர்களில் நேர்மை மற்றும் ஒருமைப்பாடு அவர்களின் அனைத்து தொழில்முறை நடவடிக்கைகளிலும் அதிக அளவு நேர்மை மற்றும் தனிப்பட்ட ஒருமைப்பாட்டை பராமரிக்க வேண்டும் அவர்கள் நேர்மையான மற்றும் மரியாதைக்குரிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் வழங்கப்பட்ட சேவைகளுக்கான இழப்பீடு பொறியாளர்கள் ஆரோக்கியமற்ற போட்டியில் ஈடுபடக்கூடாது தொழில்முறை கருத்துப் பொறியியலாளர்கள் தொழில்நுட்பப் பணியின் நேர்மையான விமர்சனங்களைத் தேடுவார்கள் பிழைகளை ஒப்புக்கொண்டு மற்றவர்களின் பங்களிப்பிற்கு சரியான கடன் வழங்குவார்கள் தேவையான பொறியியலாளர்கள் ஒரு புறநிலை மற்றும் உண்மையுள்ள முறையில் பொது அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என்றால் முதலாளி பொறியாளர்களுடனான தொழில்முறை உறவு முதலாளி வாடிக்கையாளர் மற்றும் தொழில்முறை விஷயங்களின் அறங்காவலராக உண்மையாக செயல்படும் முதலாளிகளுடன் தகவல் தொடர்பு பொறியாளர்கள் தங்கள் முதலாளி மற்றும் வாடிக்கையாளருக்கு வணிகத்தின் முன்னேற்றம் தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் ஒதுக்கப்பட்ட வேலையைப் பாதிக்கக்கூடிய நிதி அம்சங்கள் உட்பட முழுமையாகத் தெரிவிக்க வேண்டும் பரஸ்பர கடமை மற்றும் நம்பிக்கை பொறியியலாளர்கள் மற்றொரு பொறியாளர் அல்லது அமைப்பின் தொழில்முறை நற்பெயரை தீங்கிழைக்கும் வகையில் அல்லது தவறாக காயப்படுத்தக்கூடாது அடுத்தது சுய விளம்பரம் பொறியாளர்கள் நுகர்வோருக்கான சேவைகளின் சிறந்த நற்பெயரைக் கட்டியெழுப்ப வேண்டும் மற்றும் அவர்களின் பங்களிப்பைப் பொய்யாக்கவோ அல்லது தவறாகக் குறிப்பிடவோ கூடாது முதலாளிகள் வணிக ரகசியங்கள் பொறியாளர்கள் அவர்கள் செய்ய அங்கீகரிக்கப்பட்ட மரியாதை இல்லாவிட்டால் முதலாளி அல்லது வாடிக்கையாளரின் இரகசியத் தகவலை எந்த வகையிலும் வெளியிடக்கூடாது தனிப்பட்ட முரண்பாடுகள் பொறியாளர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உண்மையான அல்லது உணரப்பட்ட வட்டி மோதல்களை வெளிப்படுத்தி முடிந்தால் இவற்றைத் தவிர்க்க வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட அமர்வில் நாம் பார்ப்பது என்ன தொழில் என்றால் என்ன என்பதைப் பற்றி விவாதித்தோம் தொழிலின் பண்புகளைப் புரிந்துகொண்டோம் பொறியியல் ஏன் ஒரு தொழில் என்பதை நாங்கள் புரிந்துகொண்டோம் மேலும் ஒரு தொழிலாக பொறியியல் எவ்வாறு வேறுபட்டது என்பதைப் புரிந்துகொண்டோம் மற்ற தொழில்களில் இருந்து ஒரு நெறிமுறை இக்கட்டானத்தின் 2 வெவ்வேறு வகைகளையும் இந்த நெறிமுறை சங்கடங்களுக்குப் பதிலளிக்க நெறிமுறைகள் எவ்வாறு நமக்கு உதவுகின்றன என்பதையும் நாங்கள் புரிந்துகொண்டோம் 8 வெவ்வேறு நெறிமுறைகள் மற்றும் பொறியாளர்களுக்கான நெறிமுறைகள் பற்றி நாங்கள் விவாதித்துள்ளோம் மேலும் இந்த ஒவ்வொரு நெறிமுறைக் குறியீடுகள் பற்றியும் விரிவாக விவாதித்துள்ளோம் நெறிமுறைக் குறியீட்டில் உள்ளது போல் அல்லது நெறிமுறைகள் இல்லை என்று நாங்கள் எப்போதும் கூறுவது பற்றி விவாதித்து விவாதித்தோம் மேலும் ஒரு குறிப்பிட்ட செயல் நெறிமுறை அல்லது நெறிமுறையற்ற பெரும்பாலும் நெறிமுறையற்ற செயலுக்கான எங்கள் தனிப்பட்ட பொறுப்பைக் குறைப்போம் நெறிமுறைக் குறியீட்டின் கீழ் அல்லது நெறிமுறைகளின் நெறிமுறைகளின் கீழ் அது வெளிப்படையாக எழுதப்பட்டிருந்தாலும் அல்லது முதலில் மறைமுகமாக எதிர்பார்க்கப்பட்டாலும் அடைக்கலம் பெறுதல் பொறியாளர்களின் தனிப்பட்ட பொறுப்பு அவர்களின் தனிப்பட்ட பொறுப்பு மற்றும் தொழில் மற்றும் பொறுப்பைப் பின்பற்றுவது நெறிமுறை சங்கடத்திற்கு பதிலளிக்கிறது மேலும் வழக்குகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நெறிமுறைகளின் குறியீடுகளையும் நாங்கள் விவாதித்தோம் பொறியாளர்களுக்கான நெறிமுறைக் குறியீடுகளுக்கான இந்திய அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பொது மக்களின் பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் நலன்களைக் காட்டுவது பொறியாளர்களின் முக்கிய அக்கறை பொறியாளர்களின் முக்கிய பொறுப்பாகும் அவர்கள் எப்போதும் அதை நோக்கி கவனம் செலுத்த வேண்டும் அது அவர்களின் முதன்மை பொறுப்பு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்காக நெறிமுறைக் குறியீடுகளில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதைப் பின்பற்றுவது பொறியாளரின் முதன்மை தொழில்முறை பொறுப்பு பொது மக்களின் பாதுகாப்புப் பிரச்சினைக்கு முதலில் பதில் அளிக்கப்பட வேண்டும் என்பது போல அதற்கு முதலில் பதிலளிக்க வேண்டும் மேலும் பொது மக்களின் பெரிய நல்வாழ்வில் பொது நலனில் கவனம் செலுத்தும் வகையில் அவர்கள் தங்கள் தொழிலை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் அவர்களின் தொழில் மூலம் பொதுமக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்த முயற்சிக்கவும்